எல்எம்டிடி I எனவே நாம் ஒரு எளிய ஆற்றல் சமநிலையை எழுதப் போகிறோம் எனவே இங்கே இணையான ஓட்டம் உள்ளது நான் ஒரு சிறிய உறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் எனவே அது டெல்டாக்ஸாக இருந்தால் ஏதேனும் சிறிய தனிமமாக இருந்தால் அந்த உறுப்பில் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு என்று வைத்துக்கொள்வோம் சரியா எனவே இந்தப் பகுதி டெல்டாஏ ஆகும் இது வெப்பப் போக்குவரத்துப் பகுதி ஆகும் இது சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு வெப்பத்தை எடுத்துச் செல்லக் கிடைக்கிறது எனவே இப்போது நான் ஒரு dq ஐ எழுத முடியும் இது வெப்பத்தின் வேறுபட்ட அளவு ஆகும் இது உண்மையில் வெப்பத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு செய்யப்படுகிறது சரியா எனவே அது mdot Cp ஐக் கழித்தால் dTh ஆகக் கொடுக்கப்படுகிறது சரியா எனவே dTh என்பது இந்த தனிமத்தில் உள்ள சூடான திரவத்தின் வெப்பநிலை வேறுபாடு ஆகும் எனவே dTh என்பது டெல்டாக்ஸ் மற்றும் நிலையான நிலையில் உள்ள வெப்பநிலை வேறுபாடு ஏனெனில் மேல் மற்றும் கீழ் வலதுபுறத்தில் இருந்து வெளியேறும் வெப்பம் இல்லை எனவே அது dT ஆல் பெருக்கப்படும் mdot Cpக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது குளிர் திரவத்தால் பெறப்படும் வெப்பத்தின் அளவு எனவே இப்போது ஆனால் dq என்பது U சில டெல்டாடி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நமக்குத் தெரியும் இது இந்த இரண்டு அறைகளுக்கும் இடையே உள்ள வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு அது வேறுபாடு பகுதியால் பெருக்கப்படுகிறது எனவே டெல்டாடி என்பது ஒன்றும் இல்லை ஆனால் Th கழித்தல் Tc இது Th கழித்தல் Tc இன் சில பிரதிநிதித்துவம் அது என்ன என்பதை சிறிது நேரத்தில் பார்ப்போம் எனவே இப்போது உங்கள் டிடெல்டாடி எனவே dTh கழித்தல் dTc ஆல் வழங்கப்படும் டெல்டாடி இன் முதல் வேறுபாடு எனவே இரண்டு திரவங்களுக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாட்டின் வேறுபாடு வேறுபட்ட வெப்பநிலை வேறுபாடுகளுக்கு இடையிலான வேறுபாட்டால் வழங்கப்படுகிறது எனவே இப்போது இங்கிருந்து இது மைனஸ் dq பை mdot Cp என்று எழுதலாம் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ட் h mdot Cp மைனஸ் dq பை mdot Cp குளிர் திரவங்களை வைக்க வேண்டும் எனவே இங்கிருந்து நீங்கள் இப்போது dq என்பது U இண்டு டெல்டாடி இண்டு dA என்று எழுதலாம் எனவே நாம் U டெல்டாடி இண்டு dA இண்டு 1 பை mdot Cp பிளஸ் 1 பை mdot Cp குளிர் என்று எழுதலாம் எனவே இது வேறுபட்ட வெப்பநிலை மாறுபாடு டெல்டாடி என்பது இரண்டு திரவங்களின் அப்பகுதி வெப்பநிலை வேறுபாடுகளுக்கு இடையிலான வெப்பநிலையின் பகுதி மாறுபாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அந்த வெப்பநிலை வேறுபாட்டின் வேறுபாடு சரியா எனவே இப்போது இங்கிருந்து அது உண்மையில் இந்த வெளிப்பாட்டை ஒருங்கிணைக்க முடியும் நாம் இந்த வெளிப்பாட்டை ஒருங்கிணைக்க முடியும் டெல்டாடி மூலம் ஒருங்கிணைந்த டிடெல்டாடி ஐப் பெறுவோம் அது மைனஸ் U க்கு சமமான பண்புகள் நிலையான ஒருங்கிணைந்த d சரியா எனவே இப்போது நாம் முழு வெப்பப் பரிமாற்றி மீது ஒருங்கிணைக்க முடியும் எனவே இது நுழைவாயிலில் உள்ள டெல்டாடி யிலிருந்து வந்தது இது அவுட்லெட்டில் உள்ள டெல்டாடி ஆகும் இப்போது அளவிடக்கூடிய அளவைக் கற்றுக்கொடுத்து அறிமுகப்படுத்தியதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் டெல்டாடி இன்லெட் என்பது அளவிடக்கூடிய அளவு நீங்கள் வெப்பநிலையை அளவிட முடியும் எனவே நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டை அளவிட முடியும் இதேபோல் டெல்டாடி அவுட்டையும் நீங்கள் அளவிட முடியும் எனவே இது வெப்ப பரிமாற்றத்திற்குக் கிடைக்கும் ஒட்டுமொத்தப் பகுதிக்கும் 0 க்கு இடையில் இருக்கும் அதனால் அது ஒன்றுமில்லை ஆனால் அது log டெல்டாடிஅவுட் வகுத்தல் பை டெல்டாடிஇன் மைனஸ் U 1 பை பெருக்கல் பை A ஆல் பெறப்படுகிறது எனவே நீங்கள் எப்போதும் ஒட்டுமொத்த U சராசரி U ஐ வரையறுக்கலாம் ஏன் இல்லை நான் அதை எப்போதும் செய்ய முடியாது எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஒட்டுமொத்த U வரையறுக்கும்போது எனவே ஒட்டுமொத்த U என்பது உங்களின் முழு வெப்பப் பரிமாற்றி அல்லது தற்போதுள்ள முழு மேற்பரப்பு பகுதிக்கான பிரதிநிதித்துவ வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஆகும் இப்போது அது பகுதியளவு பரப்பளவால் பெருக்கப்படுகிறது அது எப்போதும் வெப்பப் போக்குவரத்தின் அளவையும் அந்த சிறிய பகுதியையும் உங்களுக்கு வழங்கும் ஏன் கூடாது அப்படிச் செய்வதில் என்ன தவறு அதைச் சரியாகச் செய்வதில் தவறில்லை நீங்கள் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைப் பார்க்கிறீர்கள் சராசரி வெப்பப் பரிமாற்றக் குணகத்தைப் பார்க்கிறீர்கள் எனவே சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைப் பார்த்தால் அது அப்பகுதி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இது ஒரு குழாய் என்று நான் கருதினால் வடிவியல் என்ன என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது ஒரு குழாய் சரி என்று சொல்லலாம் இப்போது அது முழுமையாக வளர்ச்சியடைந்துவிட்டால் நுசெல்ட் எண் நிலையானது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே வெப்ப போக்குவரத்து குணகம் நிலையானது எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் செறிவு உருளைக்கு கூட இது உண்மைதான் பலவிதமான வடிவவியலுக்கும் இது உண்மை வகுப்பில் நாங்கள் அதை நிரூபிக்கவில்லை ஆனால் அது உண்மைதான் நாங்கள் இல்லை என்று கருதுகிறோம் ஜியோமெட்ரி என்ன என்பதை நான் இன்னும் சொல்லவில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே வடிவியல் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்லாத நிகழ்வின் பின்னர் குழாய்களைப் பற்றி பேசுவோம் இப்போது இந்த வடிவத்தில் வெப்ப பரிமாற்ற வளைவு பரவாயில்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது அதனால் சூடான திரவத்தால் இழக்கப்படும் ஒட்டுமொத்த வெப்பம் சரியா எனவே அது Thi கழித்தல் Tho ஆல் பெருக்கப்படும் சூடான திரவத்தின் mdot Cp ஆல் வழங்கப்படுகிறது எனவே வெப்பமான திரவத்தால் உண்மையில் இழக்கப்படும் உணர்திறன் வெப்பம் ஒட்டுமொத்த வெப்பநிலை வேறுபாடாகும் அது Mdot Cp குளிர் திரவத்தை Tco கழித்தல் dci ஆக இருக்க வேண்டும் எனவே இப்போது அதுவும் U இண்டு A இண்டு சில டெல்டாடி க்கு சமமாக உள்ளது எனவே நான் அதை ReP என்று அழைக்கிறேன் டெல்டாடி என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியாது அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே ln டெல்டாடிஅவுட் பை டெல்டாடிஇன் அது UA க்கு சமமாக இருக்க வேண்டும் நான் mdot Cphot மற்றும் mdot Cp குளிர் ஆகியவற்றை மாற்றப் போகிறேன் எனவே அதுதான் Thi கழித்தல் Tho வகுத்தல் பை q பிளஸ் Tco கழித்தல் Tci வகுத்தல் பை q ஆகும் எனவே அது மைனஸ் UA பை q இண்டு ஆக இருக்கும் எனவே இப்போது என்னால் இதை எளிதாக மறுசீரமைக்க முடியும் எனவே இது Thi ஆக இருக்கும் Thi கழித்தல் Tho ஓவர் 1 மைனஸ் 1 Tci கழித்தல் Tho கழித்தல் Tco எனவே அது ஒன்றும் இல்லை ஆனால் UA பை q இண்டு டெல்டாடி நுழைவாயிலில் மைனஸ் அடையாளத்துடன் அவுட்லெட்டில் மைனஸ் டெல்டாடி எனவே இங்கிருந்து நீங்கள் Uக்கு சமமான U இண்டு A இண்டு deltaTlmtd ஆகப் பெறுவீர்கள் U இண்டு A இண்டு டெல்டாடிஅவுட் வகுத்தல் பை ln டெல்டாடிஅவுட் மற்றும் டெல்டாடிஇன் விகிதம் ஆக வரையறுப்போம் எனவே இன்லெட் மற்றும் அவுட்லெட் வெப்பம் மற்றும் குளிர்ந்த திரவத்தின் வெப்பநிலையை அளவிடக்கூடிய அளவு நமக்குத் தெரிந்தால் அளவிடக்கூடிய அளவுகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து விகிதம் என்ன என்பதை நாம் உண்மையில் கண்டுபிடிக்க முடியும் U என்றால் என்னவென்று உனக்குத் தெரியும் எனவே U என்பது சராசரியை அடிப்படையாகக் கொண்ட உலகளாவிய வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆகும் இப்போது வெப்பப் பரிமாற்றியின் இந்தச் பண்பில் சுவாரஸ்யமானது என்னவென்றால் நீங்கள் அளவிடக்கூடிய அளவுகளை வெளிப்படுத்தலாம் மொத்த வெப்பப் போக்குவரத்து விகிதத்தைக் கண்டறிய deltaTlmtd வடிவத்தில் அளவிடக்கூடிய அளவுகளைப் பயன்படுத்தலாம் எனவே இது எங்கும் நிறைந்த பிரதிநிதித்துவம் உண்மையில் எதிர் ஓட்டத்திற்காக நீங்கள் அதே பயிற்சியைச் செய்தால் நான் அதை மீண்டும் பெறப் போவதில்லை ஆனால் உண்மையில் அதே பயிற்சியை நீங்கள் செய்தால் அதைச் செய்ய உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன் எனவே நீங்கள் எதிர் ஓட்டம் எதிர் ஓட்டம் வெப்பப் பரிமாற்றி ஆகியவற்றிற்கும் அதே பயிற்சியை செய்தால் வெப்ப இழப்பு மற்றும் வெப்ப அதிகரிப்புக்கு நீங்கள் வைக்கும் அடையாளத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பின்னர் உங்களுக்கு எதிர் ஓட்டம் உள்ளது எனவே நீங்கள் அதே வெளிப்பாடு deltaTlmtd ஐப் பெற வேண்டும் எனவே இப்போது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் எனக்கு எதிர் ஓட்டம் இருந்தால் சூடான திரவம் இந்த திசையில் பாய்கிறது எங்களிடம் குளிர் திரவம் உள்ளது அது உண்மையில் எதிர் திசையில் பாய்கிறது மேலும் Thi என்பது சூடான திரவத்தின் நுழைவாயிலின் வெப்பநிலை மற்றும் Tho என்பது வெளியேறும் வெப்பநிலை மற்றும் அதே போல் Tci மற்றும் Tco சரியா எனவே இப்போது இங்கே deltaTlmtd என்பது டெல்டாடி என வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இடத்தை நான் 1 என்று சொல்லலாம் இந்த இடம் 2 என்று நான் அழைத்தால் எது உள்ளே இருக்கிறது எது வெளியே இருக்கிறது என்று இப்போது உங்களால் சொல்ல முடியாது எனவே சூடான திரவ நீரூற்று மற்றும் குளிர் திரவ வசந்தத்தின் அடிப்படையில் அவுட்லெட் இருப்பிடத்தின் அடிப்படையில் எனது நுழைவாயிலை நான் வரையறுத்தால் எனவே இந்த deltaTlmtd 1 இல் டெல்டாடி ஆகவும் டெல்டாடி 2 இல் logdeltaT ஆல் வகுக்கப்படும் 2 இல் 1 வகுத்தல் பை deltaT ஆகும் உண்மையில் இதைப் பெறவும் பார்க்கவும் உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிப்பேன் நீங்கள் செய்தால் அது மாறும் வழித்தோன்றலை கவனமாக செய்யுங்கள் நீங்கள் பெறும் deltaTlmtd இதுதான் என்பதை நீங்கள் சரியாகப் பார்ப்பீர்கள் இது இணையான ஓட்டத்தில் நீங்கள் பெற்றதைப் போலவே தெரிகிறது எனவே உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் வெப்பப் பரிமாற்றியின் 1 முனையில் உள்ள குளிர் திரவ வெப்பநிலையில் உள்ள சூடான திரவத்தையும் வெப்பப் பரிமாற்றியின் மறுமுனையில் இதேபோன்ற வெப்பநிலையையும் நீங்கள் அப்பகுதியில் அளவீடு செய்ய வேண்டும் இது எளிய இணையாக உள்ளது மற்றும் எதிர் ஓட்டம் மற்றும் பின்னர் நீங்கள் deltaTlmtd ஐ வரையறுக்கலாம் அதனால்தான் உண்மையில் உங்கள் அனைத்து ஆய்வக சோதனைகளிலும் லேமினார் மற்றும் டர்புலெண்ட் ஓட்டம் சோதனைகளில் deltaTlmtd வெளிப்பாடு மாறாது நீங்கள் ஒரு இணையான ஓட்டம் அல்லது எதிர் ஓட்டம் இருந்தால் log adeltaTlmtd க்கு வெளிப்பாடு ஒரே மாதிரியாக இருக்கும் வெப்பப் பரிமாற்றியின் நுழைவாயில் மற்றும் வெப்பப் பரிமாற்றியின் வெளியீடு என எதை வரையறுக்கிறீர்கள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வெப்பநிலையை மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் கவனமாக வரையறுத்தவுடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான் நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல ஏனெனில் மைனஸ் குறி எப்போதும் எண் மற்றும் வகுப்பினால் உறிஞ்சப்படும் அது ஒரு பொருட்டல்ல எனவே நீங்கள் அதை சரியாக வரையறுக்கும் வரை இந்த மாற்றத்தை நீங்கள் பெற முடியும் deltaTlmtd சரியா எனவே இப்போது மற்றொரு சுவாரஸ்யமான பண்பு உள்ளது நான் இயற்கணிதத்தைப் பெறப் போவதில்லை உண்மையில் நீங்கள் அனைவரும் இதை முயற்சிக்க வேண்டும் இது கொஞ்சம் சிக்கலான அல்ஜீப்ரா மற்றும் இது செய்யக்கூடியது எனவே என்னிடம் ஒரு வெப்பப் பரிமாற்றி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் சூடான மற்றும் குளிர்ந்த திரவ நுழைவாயில் மற்றும் அவுட்லெட்டின் வெப்பநிலையை சரியாகக் குறிப்பிட்டுள்ளேன் எனவே இது ஒரு இணையான ஓட்டத்திற்கானது சரியா இதேபோல் என்னிடம் எதிர் ஓட்டம் உள்ளது மேலும் சூடான மற்றும் குளிர்ந்த திரவத்திற்கான அதே நுழைவு மற்றும் அவுட்லெட் நிலைமைகளை நான் வரையறுக்கிறேன் எனவே இது எனது T3 மற்றும் இது எனது T4 அதே திரவம் அதே வெப்பநிலை கேள்வி எது சிறந்தது பதில் என்ன எதிர் ஓட்டம் இது மிகவும் உள்ளுணர்வுடன் தோன்றுகிறது ஆனால் ஏன் சரி என்பதை அறிவது முக்கியம் எனவே வெப்பநிலை சுயவிவரத்தை வரையலாம் சரியா எனவே இது சூடான திரவமாக இருந்தால் சரியா எனவே அந்த Thi மற்றும் Tho மற்றும் Tci மற்றும் Tco அல்லது மீண்டும் T1 T2 T3 மற்றும் T4 ஐ வைக்கவும் எனவே இது எதிர் ஓட்டத்திற்கான வெப்பநிலை விவரக்குறிப்பாகும் மேலும் இணையான ஓட்டத்திற்கு இதேபோன்ற வெப்பநிலை சுயவிவரத்தை என்னால் வரைய முடியும் எனவே அது எனது T1 T2 T3 மற்றும் T4 ஆகும் அங்கு இரண்டும் இணையாக நகரும் இப்போது இந்த வரைபடத்தில் இருந்து எதிர் ஓட்டம் எப்போதும் சிறப்பாக இருக்கும் என்று எப்படிச் சொல்ல முடியும் குறைந்த வெப்பநிலை சாய்வு வெப்ப பரிமாற்றத்தை குறைக்கிறது ஆனால் நீங்கள் வெப்பப் போக்குவரத்து பகுதிக்குள் செல்லும்போது நீங்கள் வெப்பப் போக்குவரத்துக்கு அதிக பரப்பளவைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே இங்கு அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் வெப்பநிலை இங்கு அதிகபட்சமாக இருக்கும் எது சிறந்தது என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது எது சிறந்தது என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இந்த சுயவிவரத்தின் அடிப்படையில் எதிர் ஓட்டம் சிறந்தது என்று நீங்கள் உறுதியாகச் சொல்ல முடியாது எனவே நீங்கள் எதிர் ஓட்டத்தின் deltaTlmtd ஐக் கணக்கிட்டால் அதற்கு இணையான ஓட்டத்திற்கு deltaTlmtd ஐக் கணக்கிட்டால் சரியா கொடுக்கப்பட்ட நிபந்தனைக்கு எதிர் ஓட்டத்திற்கான deltaTlmtd எப்போதும் அதிகமாக இருக்கும் deltaTlmtd அதே நிபந்தனையுடன் இணையான ஓட்டத்திற்கு சூடான மற்றும் குளிர்ந்த திரவத்தின் அதே நுழைவு வெப்பநிலை மற்றும் வெளியேறும் வெப்பநிலை இதை நான் கடுமையாகக் காட்டப் போவதில்லை ஆனால் அதைக் காட்டுவது நிச்சயமாக சாத்தியமாகும் இது சாத்தியமற்றது அல்ல இயற்கணிதம் கொஞ்சம் கசப்பானது நான் எப்பொழுதும் நீங்கள் இதைப் பெற விரும்புகிறீர்கள் மற்றும் எதிர் ஓட்டம் deltaTlmtd இணையான ஓட்டத்தை விட அதிகமாக இருப்பதைக் காட்ட வேண்டும் நீங்கள் deltaT1 deltaT2 ஐ இரண்டு நிகழ்வுகளின் விகிதத்தின் பதிவால் வகுத்து வெப்பநிலையை சரிசெய்து ஒரு வெளிப்பாடு எப்போதும் போகிறது என்பதைக் காட்டுகிறீர்கள் மற்றதை விட பெரியதாக இருக்கும் சரியா எனவே இது ஒரு எளிய பயிற்சி அல்ல கொஞ்சம் அலுப்பான இயற்கணிதம் உள்ளது நீங்கள் அனைவரும் முதலில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் எனவே அது ஒரு முக்கியமான பண்பு எனவே கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் தொகுப்பிற்கு deltaTlmtd எதிர் ஓட்டம் எப்போதும் இணையான ஓட்டத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால்தான் எதிர் ஓட்டம் விரும்பப்படுகிறது எனவே இதன் பொருள் வெப்பநிலையின் நிலையான அளவீட்டிற்கு நிலையான வெப்பப் போக்குவரத்து வீதம் எதிர் ஓட்டத்திற்குத் தேவைப்படும் வெப்பப் போக்குவரத்துப் பகுதிக்குத் தேவையான பரப்பளவு எப்போதும் அதே வெப்பநிலை மற்றும் அதே வெப்பப் போக்குவரத்து விகிதத்துடன் இணையான ஓட்டத்தை விட குறைவாகவே இருக்கும் எனவே எதிர் ஓட்டம் வடிவமைப்பு மலிவான வடிவமைப்பு என்பதையும் இது குறிக்கிறது எனவே தேவைப்படும் வெப்பப் போக்குவரத்தின் பகுதி உபகரணங்களின் அளவு என்னவாக இருக்கும் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கிறது எனவே உங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான வெப்பப் பரிமாற்றி தேவைப்படுகிறது எனவே எதிர் ஓட்ட வெப்பப் பரிமாற்றி வடிவமைப்பு எப்போதும் மலிவானது இணையான ஓட்டத்தை உருவாக்குவதை விட எதிர் ஓட்ட வெப்பப் பரிமாற்றியை உருவாக்குவது மலிவானது